எனவே செல் கல்ச்சர் குறித்த விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக எனவே நாங்கள் 3 வது வாரத்தில் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் முதல் வகுப்பை முடித்துவிட்டோம் எனவே நாங்கள் இரண்டாம் வகுப்புக்கு செல்கிறோம் எனவே கடைசி வகுப்பில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாங்கள் மைகிரோஸ்கோப் பற்றி பேசினோம் எனவே சவால்கள் அல்லது நேர்மையான மற்றும் தலைகீழ் அமைப்பின் தேவை பற்றி நாங்கள் பேசியுள்ளோம் இறுதியில் நான் உங்களிடம் எண் துளை பற்றி இது லென்ஸில் எழுதப்படும் ஒன்று என்று சொன்னேன் எனவே நீங்கள் இது போன்ற ஏதாவது அல்லது இதுபோன்ற குறிக்கோள் அல்லது உங்களால் முடிந்தால் நீங்கள் குறிக்கோளைப் பார்த்தால் நீங்கள் குறிக்கோளுக்கு ஏற்ற இடத்தில்தான் இதைப் பார்ப்பீர்கள் எனவே உங்களிடம் வெட்டப்பட்ட அனைத்து கிரேவ்ஸ் உள்ளன அல்லது மேலே இருந்து இதைப் பார்த்தால் அல்லது நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் ஏதோ இதைபோல் இருக்கும் எனவே இங்கே சில சிறிய விஷயங்கள் உள்ளன நீங்கள் எங்களில் பெரும்பாலோர் மற்றும் நீங்கள் மட்டுமே தேடும் 40 x அல்லது 10 x அல்லது உங்களைப் போன்ற 20 x உங்களுக்குத் தெரியும் அதேபோல் முன்னும் பின்னுமாக உங்களுக்குத் தெரியும் ஆனால் n போன்ற மிகச் சிறிய ஒன்றை நீங்கள் காண்பீர்கள் இது அடிப்படையில் சிறிய n ஆகும் இது முக்கியமாக நுமெரிக்கல் அபேர்சர் என்று அழைக்கப்படுகிறது இது நுமெரிக்கல் அபேர்சர் என்று அழைக்கப்படுகிறது இந்த நுமெரிக்கல் அபேர்சர் என்பது கண்ணாடி வழியாகவோ அல்லது பிளாஸ்டிக் மூலமாகவோ அல்லது வேறு சில பொருள்களின் மூலமாகவோ இந்த கட்டத்தில் அதன் இயற்பியலுக்கு வராமல் இருப்பதற்கு இந்த நோக்கம் மிகவும் பொருத்தமானதா என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் ஏனெனில் இது அதன் v இல் இல்லை ஏனென்றால் இது அதன் விருப்பத்தில் இல்லை ஆனால் உங்களில் ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் திறந்து அந்த நுமெரிக்கல் அபேர்சர் எப்படி இருக்கிறது என்பதை சரிபார்க்கலாம் ஏனெனில் இது எனது அனுபவம் இது லென்ஸின் பண்பு என்றால் குறிக்கோளுக்குள் இருந்தால் ஒவ்வொரு முறையும் பெரிய கூட்டு மைகிரோஸ்கோப் விற்பனையாளர்கள் அதைப் பற்றி உங்களுக்குச் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தங்கள் பொருட்களை தள்ள விரும்புவார்கள் எனவே இதைப் பற்றி மிகவும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் இந்த உயர்மட்ட நிறுவனங்களில் பெரும்பாலானவை நீங்கள் ஜெய்ஸ் நிகான் அலாந்தஸைப் பற்றி பேசினாலும் அவை அனைத்தும் தனிப்பட்ட நோக்கத்திற்காக ஒரு அதிர்ஷ்டத்தை வசூலிக்கின்றன எல்லாம் ஒரு லட்சம் அல்லது ஏதோ சொல்லும் வரம்பில் எங்கோ இருக்கிறது தனிப்பட்ட நோக்கமாக நான் மைகிரோஸ்கோப்பைப் பற்றி பேசவில்லை மைக்ரோஸ்கோப் பட்ஜெட் ஒரு நிலையான நல்ல தரமான மைகிரோஸ்கோப்க்கு இடையில் எங்காவது பேசினால் 15 முதல் 30 லட்சம் வரை இது நல்ல தரமான மைகிரோஸ்கோப்பை பற்றி நாங்கள் பேசும் பட்ஜெட் என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் சில மலிவான பதிப்பைப் பெறலாம் சிறந்ததாக இருக்காது ஆனால் நீங்கள் அதை 5 லட்சம் என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் மைகிரோஸ்கோப்க்குத் திட்டமிட வேண்டிய போதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் 5 லட்சத்தில் இது நீங்கள் கேட்பது போலவும் அதைப் பெறுவதும் இல்லை எனவே இந்த விஷயங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவது குறித்து நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே மீண்டும் நீங்கள் அதைப் பொருட்படுத்தவில்லை உங்களிடம் இரண்டு வகையான மாதிரிகள் இருந்தால் நீங்கள் அறிந்த பிளாஸ்டிக் மாதிரி உங்களிடம் உள்ளது அது பிளாஸ்டிக் பற்றி பேசுவதை நீங்களே எடுத்துக் கொள்ளும் உங்களிடம் ஒரு கண்ணாடி பாத்திரம் உள்ளது வெவ்வேறு நுமெரிக்கல் அபேர்சர்களுடன் நீங்கள் இரண்டு வெவ்வேறு வகையான குறிக்கோள்களைக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு ஆரம்பம் அல்ல ஆனால் நீங்கள் வெவ்வேறு நோக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது மைகிரோஸ்கோப்பை பற்றி மூன்றாவது விஷயம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் வேலை செய்ய விரும்பினால் குறிப்பாக பல ஆய்வகங்கள் அதில் அமர்ந்திருக்கின்றன என்பது உங்களுக்குத் தெரியுமா செல் தொடர்பான ஆய்வுக்காக அல்லது சிலர் எலக்ட்ரோட்களின் மேல் மேட்லர்ஜிக்கல் ஒருங்கிணைப்பதில் வேலை செய்கிறார்கள் அல்லது அவர்கள் மைக்ரோ எலக்ட்ரோடு வரிசைகள் வேலை செய்யலாம் மற்றும் புலம் ஒரு டிரான்சிஸ்டர் சிப்ஸ்கள் என்றால் அவை முற்றிலும் ஒளிபுகா அமைப்புகள் நீங்கள் நிமிர்ந்த மற்றொரு பதிப்பிற்கு செல்லலாம் இது ஒரு மேட்லர்ஜிக்கல் மைகிரோஸ்கோப் ஆகும் ஆனால் மீண்டும் நான் அவர்களின் மேட்லர்ஜிக்கல் மைகிரோஸ்கோப் அர்த்தப்படுத்துகிறேன் எனவே மீண்டும் நீங்கள் இரண்டு விஷயங்களை உணர வேண்டும் இது நெக் தேவை மற்றும் மிக முக்கியமாக நான் பட்ஜெட்டைப் பற்றி நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னது போல எனவே பட்ஜெட் மாறிலிகள் நாம் எப்போதும் இருப்போம் எனவே உங்களுடைய கிடைக்கக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் உங்கள் ஆதாயத்தை ஈட்டுகிறீர்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களைப் போன்ற ஒரு வரைபடத்தை இந்த நேரத்தில் நான் அடைவேன் என்று உங்களுக்குத் தெரியும் இந்த முறையும் இதேபோல் எங்களிடம் சரியான சாலை வரைபடம் இல்லாவிட்டால் நீங்கள் விளைவுகளைத் தடுமாறச் செய்வீர்கள் இது நீங்கள் நுழைய விரும்பவில்லை இது உலகெங்கிலும் குறைந்தது 5 முதல் 6 சுயாதீன கலை வசதிகளை உருவாக்கிய பிறகு நான் என் ஆத்மாவிலிருந்து பேசுகிறேன் அந்த ரோலர் கோஸ்டர் சவாரி வழியாக நான் சென்றிருக்கிறேன் ஆய்வகத்திற்கு இவ்வளவு நிதி உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இப்போது ஆனால் மிக ஆரம்ப கட்டங்களில் நான் சொல்வது இது ஒரு வேலை என்று உங்களுக்குத் தெரியும் என்று என்னிடம் சொல்ல யாரும் இல்லை எனவே இது கிடைக்கிறது ஆனால் இங்கே நீங்கள் என்ன ஒரு சாலைத் தடையை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று கருதவில்லை எனவே தயவுசெய்து விஷயங்களை நேர்த்தியாகத் திட்டமிடுங்கள் உங்களைப் போன்ற ஒரு விளிம்பை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் ஒரு வருடம் கழித்து நான் இதைப் பெறுவேன் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நான் இதைப் பெறப் போகிறேன் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நான் போகிறேன் எனவே உங்களிடம் 10 ஆண்டுகளாக லே அவுட் திட்டம் இருந்தால் நீங்கள் செல்ல நல்லது இப்போது ஒரு மைகிரோஸ்கோப் மூலம் மற்றொரு அம்சம் உள்ளது இது உங்களுக்கு பதில் வேண்டுமா எனவே உள்ளது பூக்கள் மற்றும் வசதிகளை இணைக்க உங்களுக்கு ஏற்பாடு வேண்டுமா அல்லது பூக்கள் மற்றும் வசதியை விரும்புகிறீர்களா ஏனென்றால் நவீன நாட்களில் பெரும்பாலானவை உயிரியல் பல்வேறு வகையான ஆன்டிபாடி இணைந்த குறிப்பான்களைப் பொறுத்தது அல்லது மக்கள் நானோ பார்டிகிள்ஸ் பூக்கள் மற்றும் நானோ பார்டிகிள்ஸ் வெவ்வேறு வகையான இணைப்புகள் வெவ்வேறு வகையான அஸ்ட்ரோலஜி இந்த குறிப்பான்கள் உங்களிடம் வெவ்வேறு வகையான கால்சியம் பைண்டர்கள் வெவ்வேறு வகையான இயக்கம் அல்லது வெவ்வேறு வகையான அயனிகளின் சறுக்கல் உள்ளன So I on a slide biasness we will recommend go for fluorescence if your budget permits எனவே உங்கள் பட்ஜெட் அனுமதித்தால் ஃப்ளோரசன்ஸுக்கு செல்ல பரிந்துரைக்கிறோம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் ஒரு நல்ல நுண்ணோக்கியைப் பெறுங்கள் அங்கு நீங்கள் ஃப்ளோரசன்ஸின் ஒருங்கிணைப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் ஃப்ளோரசன்ஸுடன் நாங்கள் சுவாரஸ்யமான விஷயத்தைக் காண்போம் அவை எல்லா வௌவ்லெந்த் நீங்கள் பெறும் பெரும்பாலானவை நீங்கள் வருவீர்கள் ஏனென்றால் சிவப்பு அல்லது பச்சை நிறத்தை ஒளிரச் செய்யும் எதையும் நீங்கள் காட்சிப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் நீல ஒளிரும் ஒன்றைக் காட்சிப்படுத்த உங்களால் முடியாமல் போகலாம் எனவே மீண்டும் இவை உங்களிடம் உள்ள சில புள்ளிகள் எனவே அந்த லேசர் டையோட்களைக் கருத்தில் கொள்ள சிவப்பு அல்லது பச்சை நிறத்துடன் ஒப்பிடும்போது நீலமானது விலை உயர்ந்தது அல்லது நீங்கள் ஒரு தூர சோதனைக்கு கூட செல்லலாம் எனவே நான்கு மண்டலங்கள் உள்ளன நீங்கள் u v நீலத்தை விட்டு வெளியேறலாம் இதை நீங்கள் இப்படி வைத்தால் அது எளிதாக்கும் அதற்கு முன் உங்களிடம் நீல நிற u v உள்ளது உங்களிடம் பச்சை நிறத்தில் உள்ளது உங்களுக்கு சிவப்பு உள்ளது உங்களுக்கு சிவப்பு உள்ளது இது ஒரு வகை நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடும் மண்டலம் ஆகும் எனவே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள் என்று கவனமாக இருங்கள் எனவே இந்த ஃப்ளோரசன்ஸ் ஒரு விலையுயர்ந்த விவகாரம் ஆனால் எனது சார்புடன் நான் உங்களிடம் கூறியது போல் ஃப்ளோரசன்ஸைச் சேர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு உங்களுக்கு இருப்பதாக நான் பரிந்துரைக்கிறேன் இதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் ஏனெனில் இது தேவைப்படுகிறது எந்தவொரு நூலக அமைப்பும் அதன் வேதியியல் உயிரியல் ஆய்வகம் அல்லது ஒரு பயோ இன்ஜினியரிங் வசதி அல்லது திசு பொறியியல் வசதி அல்லது பொருள் உயிரணு இடைமுக வசதி ஃப்ளோரசன்ட் அல்லது ஒரு மேம்பாட்டு உயிரியல் வசதி ஆகியவை அவசியம் ஆகும் எனவே அதைப் பெறுவதற்குப் பதிலாக அதைப் பயன்படுத்த வேண்டாம் எனவே நீங்கள் எந்த வகையான லேசர் டையோட்களைப் பெறுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் அவை மூலம் படிக்கப்படும் மைக்ரான் நகலில் சரியான கையேட்டைப் பற்றிக் கொள்ளுங்கள் மேலும் நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கும் நட் ஷெல் அனைத்தும் நான் என்ன முயற்சி செய்கிறேன் என்பது உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் நான் உங்களுக்குச் சொல்லும் பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் எதிர்கொள்ளப் போகும் நடைமுறை இடையூறுகள் எந்த புத்தகங்களை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் அதிக வாய்ப்பைப் பார்ப்பீர்கள் விற்பனையாளர் உங்களுக்கு ஒருபோதும் சொல்ல மாட்டார் விற்பனையாளர் தனது பொருட்களை விற்க விரும்புவதால் அவர்கள் இப்போது நான் இங்கே சொல்லப் போகிறேன் இப்போது நீங்கள் எதிர்கொள்ள விரும்பும் பிரச்சினை இதுதான் எனவே நீங்கள் இதை எதிர்கொள்ள விரும்பும் இந்த சிக்கலானது நீங்கள் பொருட்களை வாங்குவதை உறுதிசெய்வதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் அவர்கள் இதை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று கேட்பார்கள் இதை நீங்கள் சேர்க்க வேண்டும் எனவே டிரக்கில் விழ வேண்டாம் எனவே இவை சிலவற்றை நான் தவறவிட்டிருக்கலாம் மேலும் இந்த பாடத்திட்டத்தின் நான் நினைவு கூர்ந்திருந்தால் நான் நிச்சயமாக அதை அங்கேயே கீழே வைப்பேன் ஆனால் இவை சில விஷயங்கள் நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் நான் எதிர்கொண்டவை இளைஞர்கள் அந்தப் பிரச்சினையை எதிர்கொள்ள நான் விரும்ப மாட்டேன் இப்போது இங்கிருந்து உங்கள் வசதியில் உங்களுக்கு அழகாக தேவைப்படும் வேறு சில கருவிகளைப் பற்றி பேசப்படுவோம் இங்கே இருபுறமும் உங்களுக்குத் தேவைப்படும் விஷயங்களில் ஒன்று PH மீட்டராகவும் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் எந்த வகையான நடுத்தரத்தையும் எந்தவொரு இடையக அமைப்பையும் கையாளும் போதெல்லாம் நீங்கள் ஒரு கட்டத்தால் ஒரு PH மீட்டர் முழுமையான அத்தியாவசியத்தை வைத்திருக்க வேண்டும் உள்ளூர் தரமான கடற்கரை மீட்டர் மற்றும் அதை ஒரு பாதுகாப்பான மூலையில் அல்லது பாதுகாப்பான இடத்தில் வைத்திருப்பது மிகவும் கீழே நிற்காது ஏனெனில் அதன் நிலைகள் PH மீட்டர்கள் உங்களைப் போன்ற தரங்களுடன் வருவதால் பக்கம் 7 பக்கம் 10 இல் 11 பக்கம் தெரியும் அதேபோல் உங்களுக்கு ஒரு தரமும் இருக்கும் அவை சரியாக மூடப்பட்டிருக்கும் மேலும் நீங்கள் அளவிடக்கூடிய ஒரு வகையான இடம் உங்களிடம் உள்ளது PH மீட்டரைத் தவிர அந்த வரிசையில் அடுத்தது நான் அவ்வப்போது பார்வையிடும் பெரும்பாலான ஆய்வகங்கள் ஓஸ்மோமீட்டர் என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான ஒன்றைக் கொண்டு செல்லாத மற்றொரு கருவியாக இருக்கும் எனவே ஒரு சாதாரண மொழியில் ஒஸ்மோலரிட்டி அதாவது இங்கே என்னிடம் ஒரு பாட்டில் உள்ளது இது பிலுயிட் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் அதில் வேறு சில வகையான துகள்கள் உள்ளன பச்சை நிறமானது துகள்களைக் காட்டுகிறது இந்த துகள்கள் ஒரு பிரஷர் உருவாக்குகின்றன இது தோழர்களே பொருளின் கால்லிகட்டிவ் பண்புகள் என்று படித்திருக்க வேண்டும் பிரீசிங் பாயிண்ட் டிப்ரெஸ்ஸன் செயல்முறை எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்தி ஓஸ்மோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது மேலும் நான் பிரீசிங் பாயிண்ட் டிப்ரெஸ்ஸன் செயல்முறைக்கு வரப் போவதில்லை ஏனெனில் இது கால்லிகட்டிவ் பண்புகள் கீழ் வருகிறது ஒரு எளிய மொழியில் எவ்வளவு விகிதத்தில் சொல்யூட் உள்ளது என்பதை நீங்கள் உங்களுக்குக் கொடுத்தால் எங்கள் உடல் பிலுயிட் பற்றி நீங்கள் பேசினால் அது 320 மில்லியோஸ்மோல்கள் எப்படி இருந்தது இது அடிப்படையில் உங்கள் கூடுதல் செல்லுலார் பிலுயிட் நீங்கள் பார்த்தால் ஒப்பிடுகையில் செரிப்ரோஸ்பைனல் பிலுயிட் 220 மில்லியோஸ்மோல்களைக் காட்டிலும் குறைந்தது 100 அளவு குறைவாக இருக்கும் இந்த மதிப்புகள் ஏன் ஒரு முக்கியமானவை இதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்குச் சொல்ல நான் ஏன் வலியை எடுத்துக்கொள்கிறேன் எனவே நரம்பியல் கல்ச்சர் நியூரான்களுக்கான ஒரு ஊடகத்தை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த படத்தை நீங்கள் நியூரான்கள் பார்க்கிறீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு ஹிப்போகாம்பல் நியூரான் அல்லது கார்டிகல் நியூரான் அல்லது பிரைனின் எந்தப் பகுதியிலும் கல்ச்சர் இருக்கும் வேண்டும் எனவே இவை பிளட் பிரைன் தடை BBB யால் பாதுகாக்கப்படுகின்றன மேலும் அவை செரிப்ரோஸ்பைனல் பிலுயிட் CSF செரிப்ரோ ஸ்பைனல் பிலுயிட் பிளட் பிரைன் தடையில் குளிக்கின்றன எனவே நீங்கள் ஒரு ஊடகத்தை உருவாக்குகிறீர்கள் என்றால் மில் ஒஸ்மோலரிட்டி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே பெரும்பாலான நியூரான்கள் 2 ஹன் 220 முதல் 230 வரை அல்லது 260 மில்லியோஸ்மோல்கள் வரை சிறப்பாக வளர்கின்றன உடலின் மற்ற உயிரணு வகைகளுக்கு எதிராக 320 மில்லியோஸ்மோல்கள் கொண்ட இரத்தத்துடன் மறைமுக தொடர்பு கொண்டவை எனவே பல முறை உங்கள் செல்கள் நியூரான்கள் அல்லது நியூரான்கள் போன்ற பலவீனமான உணர்வை இறக்கின்றன ஏனென்றால் உங்கள் செல் மிக உயர்ந்த ஒஸ்மோலரிட்டி கொண்டுள்ளது அல்லது சரியான வளர்ச்சியை நீங்கள் காணவில்லை எனவே எடுத்துக்காட்டாக நாங்கள் நடுத்தரத்திற்குச் சென்றால் d m a m போன்ற நடுத்தரத்தை நீங்கள் உணருவீர்கள் இவை அனைத்தும் F 12 HAM இவை வெவ்வேறு நடுத்தர பெயர்கள் அவை அனைத்தும் மிக உயர்ந்த ஒஸ்மோலரிட்டி மதிப்புகளைக் கொண்டுள்ளன சமீபத்திய காலங்களில் சில ஊடகங்களுடன் ஒப்பிடும்போது பேராசிரியர் பிரையர் மற்றும் தெற்கு ஆகியோரால் பிரத்தியேகமாக மருத்துவப் பள்ளியில் உருவாக்கப்பட்ட நியூரோ பேஸ் செல் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன இவை 220 250 மில்லியோஸ்மோல்களில் சுற்றி வருகின்றன எனவே இது நீங்கள் பயன்படுத்தும் ஊடகத்தின் ஒஸ்மோலரிட்டி மதிப்பு என்ன என்பதை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டிய ஒன்று இது எனவே நீங்கள் ஒரு எப்பென்டார்ஃப் குழாயைப் போலவே எடுக்க வேண்டும் அல்லது நடுத்தர மிஸ்டர் ராயல் முறையில் ஒரு சிறிய மாதிரியை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை சோதிக்கிறீர்கள் என்றால் இந்த சாதனம் இது மிகவும் சுவாரஸ்யமான கால்லிகட்டிவ் பண்புகள் மற்றும் அதன் வேடிக்கையாகும் எனவே இது ஒரு வகையான கண்காணிப்பு எனவே நீங்கள் ஆஸ்மோமீட்டரை சரியாக வைக்கும் இடத்தை வைத்திருக்க வேண்டும் எனவே இப்போது மெதுவாக நாங்கள் கவுண்டர்டாப்பிற்காக அர்ப்பணித்த இடத்தை மறைக்கிறோம் எனவே இப்போது ஒரு PH மீட்டர் உங்களிடம் ஆஸ்மோமீட்டர் உள்ளது இப்போது எங்காவது உங்களுக்குத் தேவைப்படும் என்று நான் குறிப்பிட்டுள்ளதை எங்களுக்குத் தேவை ஏனென்றால் நீங்கள் செல் கோடுகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் செல் கோடுகளை கரைக்க வேண்டும் நீங்கள் சில உறைந்த ஊடகத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை கரைக்க வேண்டும் எனவே சிறந்த யோசனை என்னவென்றால் மீண்டும் ஒரு மூலையில் எங்காவது ஒரு சிறிய நீர் குளியல் வேண்டும் நீங்கள் எங்கு தண்ணீர் குளிக்கிறீர்களோ அங்கு கவனமாக இருக்க வேண்டும் எனவே இரண்டாவதாக இதை மறந்துவிட்டேன் இதை நான் மறப்பதற்கு முன்பு நீங்கள் ஒரு மூழ்க வேண்டும் எனவே உள் செல் கல்ச்சர் வசதியில் எங்காவது மற்றொரு மடுவை வளைக்க வேண்டும் ஒரு சிறிய மடு மற்றும் மடுவுக்கு அருகில் நீங்கள் தண்ணீர் குளிக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் இந்த நீர் குளியல் நிரப்ப வேண்டும் எனவே நீங்கள் எதையாவது தண்ணீரை எடுத்துச் செல்ல விரும்பவில்லை அல்லது உங்களுக்கு வேறு வழி இருக்கிறது நீங்கள் வெளியே எங்காவது ஒரு தண்ணீர் குளியல் வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் எந்த வகையான நீர் குளியல் செல்கிறீர்கள் எங்கு தண்ணீர் குளியல் வைக்க விரும்புகிறீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் ஏனெனில் உங்களுக்கு நீர் குளியல் தேவைப்படும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் அதை ஒட்டிய நீர் குளியல் சேர்த்து ஒரு மடு வேண்டும் அந்த வகையில் நீங்கள் விஷயங்களை உச்சரிக்கவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் மேலும் உள்ளே மூழ்குவது எப்போதும் நல்ல யோசனையாக இருக்காது ஏனெனில் நீங்கள் கைகளை கழுவும் வேலையில் இருப்பதால் அடுத்த அறைக்குச் செல்லுங்கள் அல்லது அடுத்த இரண்டு பேரிடமிருந்து நீங்கள் வருகிறீர்கள் உங்கள் கைகளை கழுவுங்கள் அல்லது நீங்கள் உண்மையில் குறைக்க விரும்பினால் மீண்டும் ஒரு மூழ்கலாம் இவை அனைத்தும் ஒரு இடத்தின் அளவின் செயல்பாடாகும் அது இல்லாமல் நீங்கள் வைத்திருப்பது தந்திரமானது என்று அர்த்தம் எனவே உங்களுக்குத் தேவையான அனைத்தையும் சிந்தியுங்கள் எனவே நிச்சயமாக தண்ணீர் குளியல் தேவைப்படும் அதில் எந்த கேள்வியும் இல்லை எனவே இப்போது விஷயம் என்னவென்றால் நீங்கள் இங்கே ஒரு நீர் குளியல் மூலம் வெளியேறலாம் எங்காவது வெளியே நீங்கள் ஒரு நீர் குளியல் வைக்கலாம் அல்லது நீங்கள் இங்கே ஒரு தண்ணீர் குளியல் செய்யலாம் ஆனால் அந்த விஷயத்தில் நாங்கள் முன்னும் பின்னுமாக இது போன்றது பயணிக்க வேண்டியிருக்கும் நான் மறந்துவிட்ட இன்னொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் வேலை செய்யும் போது அல்லது ஒரு கேமராவைப் பயன்படுத்துவதன் மூலம் அல்லது வாங்குவதன் மூலம் ரஸ்டலிங் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நொடி தெரியும் எனவே நீங்கள் விரும்பும் நிறுவனங்கள் நல்ல தரமான கேமராக்களை எதிர்நோக்குகின்றன ஜெய்ஸ் நிகான் நீங்கள் ஒலிம்பஸைப் பற்றி கூட நினைக்கலாம் ஆனால் மீண்டும் இது உங்கள் பட்ஜெட்டைப் பற்றியது நீங்கள் எங்கு தாக்குகிறீர்கள் மேலும் ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் தாக்க விரும்புகிறீர்கள் உங்கள் மைகிரோஸ்கோப் மேல் ஒரு கேமரா வேண்டுமா மீண்டும் எனது தொலைநோக்கு பார்வையில் இருந்து செல்ல பரிந்துரைக்கிறேன் ஏனென்றால் அது மிகவும் உதவியாக இருக்கும் ஏனெனில் உங்களிடம் உதாரணமாக ஒரு பதிவு உள்ளது நீங்கள் அற்புதமான ஃப்ளோரசன்ட் படத்தை எடுக்க விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் சில கன்ஃபோகல் மைக்ரோஸ்கோபி அல்லது ஏதேனும் ஒன்றைச் செய்வீர்கள் ஆனால் அந்த படத்தை அல்லது உங்கள் செல்கள் சில ஃப்ளோரசன்ட் நானோ மேட்டரில் அல்லது வேறு சில பொருள்களை ஒட்டிக்கொள்ள விரும்புகிறீர்கள் எனவே கேமராவை வைத்திருப்பது எப்போதுமே நல்லது மேலும் கேமராவுடன் நீங்கள் எந்த நிறுவனத்தின் கேமரா வழியாக செல்லப் போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் கேமரா விரும்புவதற்கு பொருத்தமாக இருப்பது கேமரா தீர்மானம் என்னவாக இருக்கும் எனவே ஹமாமட்சு போன்ற நிறுவனங்கள் உள்ளன அவை நல்ல தரமான கேமராவை விற்கின்றன ஆனால் பின்னர் நீங்கள் கணினியில் ஒரு கேமராவை வைத்திருக்கும் இயக்கம் உங்களுக்கு அருகில் ஒரு மானிட்டர் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது சரியான படங்களை எடுக்க வேண்டும் எனவே உங்கள் மைகிரோஸ்கோப் கணினி அமைப்பில் ஒரு அமைப்பைச் சரிசெய்யும் பின்னர் மைகிரோஸ்கோப் கணக்கீட்டின் விற்பனையாளர் நாங்கள் உங்களுக்கு மென்பொருளை வழங்குவோம் அதோடு பட செயலி பட செயலாக்க மென்பொருளையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் எனவே விலை எவ்வாறு தொடர்ந்து உயர்கிறது என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள் இவை நீங்கள் போட்டியிடும் போது அல்லது நல்ல தரமான வேலையை வெளியேற்ற முயற்சிக்கும்போது இவை மிகவும் அவசியமானவை என்று நான் சொல்கிறேன் எனவே அதனால்தான் அவர்கள் 0 நீங்கள் இரண்டு முறை நினைக்கும் வசதியை உருவாக்கத் தொடங்கும் போது அல்லது அதை அறிந்த சில சகாக்கள் அதைப் பயன்படுத்தும் பயனர் குழுவில் விவாதிக்கிறார்கள் அதன் மூலம் முழுமையாக சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியம் நாங்கள் சேர்க்கும் அடுத்த வகுப்பில் நான் இங்கே மூடுவேன் எனவே இதில் புதிய முன்னுதாரணம் என்னவென்றால் இது மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் எனவே இன்று நாம் பேசிய அனைத்தையும் நினைவுகூருவோம் குறிக்கோள்களைப் பற்றிய சில அடிப்படை தகவல்களைப் பற்றி நாங்கள் பேசியுள்ளோம் ஓஸ்மோமீட்டரின் தேவை பற்றிப் பேசினோம் பல PH மீட்டர்களின் தேவையைப் பற்றி பேசினோம் நாங்கள் பேசினோம் நீர் குளியல் அங்கு வைக்கப்பட வேண்டும் இறுதியில் மைகிரோஸ்கோப் அடிப்படை அமைப்போடு கேமரா அமைப்பையும் பற்றி பேசினோம் பட செயலாக்க மென்பொருட்களுடன் ஒரு மானிட்டர் வைத்திருப்பதன் அவசியம் இது ஓரளவு மைகிரோஸ்கோப் தயாரிப்பாளர்களால் வழங்கப்படும் மற்றும் மீதமுள்ள நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் அல்லது அதில் ஏதேனும் ஒன்றை நிறுவியிருக்க வேண்டும் அங்கு நீங்கள் படங்களை மாற்றலாம் அல்லது வீடியோவை உருவாக்க நீங்கள் கண்டறிந்தீர்கள் உங்களுக்கு வசதிகள் உள்ளன